அனைவருக்கும் வணக்கம் பேரிடர் மீட்பு மற்றும் அதிலிருந்து மீண்டு வருவது பற்றி இந்த சொற்பொழிவில் பார்ப்போம் இந்த சொற்பொழிவில் இடர் பற்றிய கருத்து மற்றும் பேரழிவு ஆபத்திற்கு எதிராக தயாராகுதல் எப்படி என்பதைப் பற்றிய இரண்டாம் பகுதியை பார்ப்போம் நான் கியோட்டோ யுனிவர்சிட்டியில் உள்ள டிசாஸ்டர் பிரேவென்ஷன் ரிசர்ச் இன்ஸ்ட்யூட் ஐ சேர்ந்த சுபஜோதி சமதர் நாம் விவாதத்தை பற்றிய சிறிய அறிமுகத்திற்காக இதனை பார்ப்போம் பேரிடருக்கு எதிராக மக்களின் தயார்நிலையை மேம்படுத்துவதற்கு காப்பீடு வெளியேற்றங்கள் மழைநீர் சேகரிப்பு போன்ற சிறிய ஆயத்த வழிமுறைகள் நமக்குத் தேவை பேரழிவு ஆபத்திற்கு எதிராக தங்களை தயார் செய்து கொள்ள மக்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் அதற்கான மிகச்சிறிய முயற்சிகளும் பின்னாளில் பெரும் பலனை அளிக்கும் ஆகவே உடனே நடைமுறைப்படுத்த மக்களின் மனப்போக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்மால் அவர்களிடம் தொடர்பு கொள்ள முடியும் அவர்களின் ஆயத்த நோக்கம் மற்றும் ஆயத்தத்திற்கான அவர்களின் அணுகுமுறையை மேம்படுத்துவதற்காக இடர் தொடர்பு பொறிமுறையை மேம்படுத்த வேண்டும் ஒருபுறம் உள்ளூர் அரசு இந்த ஆயத்த நோக்கம் பொது மக்களின் உந்துதல்களை ஊக்குவிக்க முயற்சிக்கிறது மற்றொரு பக்கம் இந்த மக்கள் உள்ளார்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு ஆராய்ச்சிகளில் நிறைய பணம் செலுத்திய பிறகு நிறைய திட்டங்களை இயக்கி நிறைய நேரம் செலவழித்து பேரழிவிற்கு எதிராக மக்கள் தயாராகும் போக்கு மழுப்பலாக உள்ளது இது மிகப்பெரிய சவாலாக உள்ளது வழக்கமான இடர் தொடர்பு பொறிமுறை உத்திகள் ஏன் பயனளிக்கவில்லை என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது ஒருபுறம் மக்கள் ஆபத்தை பற்றிய அறிவு தங்களுக்கு அதிகமாக இருப்பதாகவும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் நினைக்கிறார்கள் ஆகையால் பேராபத்து ஏற்பட்டால் அது தங்களுக்கு ஏற்படாது என்று நினைக்கிறார்கள் மேலும் ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளை நான் அறிவேன் ஆகையால் இந்த ஆபத்தால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நினைக்கிறார்கள் உள்ளூர் நகராட்சி அல்லது பிராந்திய அரசாங்கம் அல்லது மத்திய அரசு ஆபத்துக்காலத்தில் பொறுப்பேற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நாம் ஏற்கனவே விவாதித்த இந்த காரணிகள் உண்மையில் குறைந்த ஆயத்த நோக்கத்தை அதிகரிக்கும் புறநிலை ஆபத்து மற்றும் உணரப்பட்ட ஆபத்து விஞ்ஞான ஆபத்து மற்றும் உணரப்பட்ட ஆபத்து பற்றியும் நாம் விவாதித்தோம் உண்மையில் ஒரு பாதகமான நிகழ்வின் நிகழ்தகவு மற்றும் அளவு என்று அபாயத்தைப் பற்றி நாம் பேசுகிறோம் தற்போதுள்ள அறிவு இருக்கும் தகவல்கள் ஆபத்தின் தற்போதைய மதிப்பீடுகளைச் செம்மைப்படுத்துவதற்காக நமக்கு கூடுதல் தரவு தேவை தயவுசெய்து பேரழிவு இடர் நிர்வாகத்தில் சாதாரண மக்களின் கருத்துக்களை இணைக்க வேண்டாம் அதுவே ஒரு பேரழிவாக இருக்கும் என்று அவர்கள் எங்களிடம் கூறுகிறார்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்குத் தெரிந்தவை யாவும் உண்மை இல்லை ஒரு விஞ்ஞானியாக நாம் என்ன சொல்கிறோம் ஒரு நிபுணராக நம் மதிப்பீடு சரியானது என்று நாம் அவர்களிடம் கூற வேண்டும் அப்போதுதான் நாம் மக்களின் தயார்நிலையை மேம்படுத்த முடியும் எனவே எது சரி எது தவறில்லை என்பதை முதலில் நாம் அறிந்திருக்க வேண்டும் கேள்வி என்னவென்றால் விஞ்ஞானிகளால் உண்மையிலேயே ஆபத்தை துல்லியமாக அளவிட முடியுமா நான் முன்பு கூறியதை போலவே இந்த நபர் இருப்பவை யாவும் ஒரு அளவில் இருப்பதாகவும் அதனால் நம்மால் அதனை அளவிட முடியும் என்றும் கூறுகிறார் அவர்கள் அளித்த உதாரணத்தைப் போலவே இந்த சாலையும் ஆபத்தில் உள்ளது எனவே ஹீரோவாக இருக்க முயற்சிக்காதீர்கள் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் இந்த இரு சாலைகளில் இடது புற சாலை பாதுகாப்பானது வலது புற சாலை பாதுகாப்பற்றது விமானத்தில் செல்வது அல்லது சாலை வழியாக செல்வது இவற்றில் எதனை நீங்கள் ஆபத்து என்று கருதுகிறீர்கள் நீங்கள் கூறியது போலவே பெரும்பாலனவர்கள் விமானத்தில் செல்வதைக் காட்டிலும் சாலை வழியாக செல்வதே பாதுகாப்பு என்று கருதுகிறார்கள் ஆனால் உண்மையில் தரவுகள் அனைத்தும் இந்த எண்ணத்திற்கு மாறாக உள்ளன சாலை வழியாக இருப்பதை விட விபத்து விகிதத்தில் விமானப் போக்குவரத்து மிகவும் பாதுகாப்பானது விமான போக்குவரத்து என்பது பாதுகாப்பான போக்குவரத்து ஆகும் மக்கள் உண்மையில் மிகவும் மாறுபட்ட கருத்துக்களைக் கொண்டுள்ளனர் மக்கள் சாலை வழியாக செல்வதைக் காட்டிலும் விமான வழியாக செல்வதை தவிர்க்கவே விரும்புகிறார்கள் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் மேற்கு ஆபிரிக்காவின் கானாவில் ஏதேனும் பூகம்பம் ஏற்பட்டால் இந்தத் தரவைப் பெற முடியுமா பல வளரும் நாடுகளிலிருந்து வருகின்ற புள்ளிவிவரங்களை நாம் உண்மையில் சார்ந்து இருக்க முடியுமா உண்மையில் இல்லை அது நன்கு ஆவணப்படுத்தப்படவில்லை ஜெர்மனி அல்லது ஜப்பான் அல்லது அமெரிக்கா அல்லது இங்கிலாந்து போன்ற ஒரு நாட்டில் அவர்களிடம் மிகவும் வளர்ந்த ஆவணப்படுத்தப்பட்ட நம்பகமான புள்ளிவிவரத் தரவு உள்ளது அதனால் மற்ற நாடுகளை காட்டிலும் அவர்களால் ஆபத்தை துள்ளியமாக கணிக்க முடியும் சாதாரண மக்கள் அல்லது விஞ்ஞானி இவர்களில் நான் யாரை நம்ப வேண்டும் 80 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 1920 களில் குழந்தை பருவத்தின் கதைகளான BOY இல் ரோல்ட் டால் எழுதிய ஒரு நாட்குறிப்பு உள்ளது அதில் அவர் பள்ளிக்கூடம் மற்றும் நான் மேற்கொண்ட பயணங்களை நான் மிகவும் தெளிவாக நினைவில் வைத்திருக்கிறேன் ஏனென்றால் அவை மிகவும் உற்சாகமாக இருந்தன என் புதிய முச்சக்கர வண்டி எனக்கு அதிக உற்சாகத்தை அளித்தது என்று குறிப்பிட்டுள்ளார் நான் ஒவ்வொரு நாளும் என் மூத்த சகோதரியுடன் என் வண்டியில் சென்றேன் பழைய நாட்களில் தெருவில் மோட்டார் காரைப் பார்ப்பது ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தது மேலும் சிறிய குழந்தைகள் முச்சக்கர வண்டியில் செல்வதும் நெடுஞ்சாலையின் மையத்தில் பள்ளிக்குச் செல்வதும் மிகவும் பாதுகாப்பானது இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும் ட்ரைசைக்கிள் மூலம் அவர் பள்ளியிலிருந்தும் வீட்டிலிருந்தும் சென்று வருகிறார் நெடுஞ்சாலைகள் வழியாகச் சென்ற அனுபவமும் அவருக்கு உள்ளது எனவே 1920 களில் நெடுஞ்சாலையில் முச்சக்கர வண்டியில் சென்று வருவது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது 1920 களில் சாலைகள் இன்றையதை விட பாதுகாப்பானவை சாலையில் முச்சக்கர வண்டி இன்றையதை விட மிகவும் பாதுகாப்பானது என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியானால் தரவைப் பார்ப்போம் அதிக விபத்து ஏற்பட்டால் ஒரு சாலை ஆபத்தானது 1922 ஆம் ஆண்டில் குழந்தைகளின் சாலை விபத்து இது ஒவ்வொரு ஆண்டும் 736 ஆனால் 1986 இல் இது 358 மட்டுமே எனவே மோட்டார் வாகனத்திற்கு குழந்தை சாலை இறப்பு விகிதம் 98 குறைந்துள்ளது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று இந்த நபர் இது மிகவும் உற்சாகமாக மிகவும் பாதுகாப்பாக இருந்தது என்று கூறுகிறார் அப்படியானால் உண்மையில் நாம் யாரை நம்ப வேண்டும் விஞ்ஞானிகளையா அல்லது பொதுமக் களையா 2003 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மட் கௌ ன் போது யாரோ சொன்னார்கள் விஞ்ஞானிகள் முழு பசுவிலும் நுகர்வோர் ஏற்படுத்தும் ஆபத்திலும் கவனம் செலுத்துகிறார்கள் என்று மட் கௌ நோய் வந்தபோது ஜப்பானில் அமெரிக்க மாட்டிறைச்சியை இறக்குமதி செய்ய ஜப்பான் அரசாங்கம் தடை விதித்தபோது அமெரிக்க விவசாய துணை செயலாளர் இந்த மேற்கோளை எழுதினார் "உண்மையில் உங்கள் ஆட்டோமொபைலில் இருந்து வெளியேறி மாட்டிறைச்சி வாங்க கடையில் நடந்து செல்வது நீங்கள் ஒரு ஆட்டோமொபைலால் தாக்கப்படுவதை விட அதிக நிகழ்தகவைக் கொண்டுள்ளது மாட்டிறைச்சி சாப்பிடுவதால் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட வாய்ப்புள்ளது " இவ்வாறு அவர் கூறினார் எனவே மாட்டிறைச்சி கடைக்கு உங்கள் ஆட்டோமொபைலில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும்போது உங்கள் ஆட்டோமொபைலில் சென்று மாட்டிறைச்சி வாங்குவதன் மூலம் நீங்கள் எடுக்கும் அபாயத்தின் நிகழ்தகவைக் காட்டிலும் மாட்டிறைச்சி சாப்பிடுவது மிகவும் பாதுகாப்பானது உண்மையில் மக்களை வருத்தப்படுத்தும் ஆபத்து மக்களைக் கொல்லும் அபாயங்களை விட முற்றிலும் வேறுபட்டது என்று பீட்டர் சாண்ட்மேன் கூறுகிறார் நாம் எதிர்கொள்ளும் அபாயங்களை அறிய நம்மால் முடியுமா சில ஆபத்துகள் அறியப்படுகின்றன ஆனால் சில ஆபத்துகள் அடிப்படையில் அறியப்படுவதில்லை எந்தவொரு நபரும் எல்லாவற்றையும் அறிய முடியாது இல்லையா இரசாயன அபாயத்தைப் பற்றி எனக்குத் தெரியாது ஆனால் என்னைச் சுற்றியுள்ள பேரழிவு அபாயத்தைப் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான ஆபத்துகளைப் பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள் எனவே எதிர்கொள்ள வேண்டிய அத்தனை ஆபத்தையும் யாரும் துல்லியமாக கணக்கிட முடியாது எனவே எனக்கு வாழ்க்கையில் பல ஆபத்துகள் உள்ளன எனக்கு பேரழிவு அபாயம் மட்டுமல்ல எனக்கு உடல்நல ஆபத்து வேலை ஆபத்து நிதி ஆபத்து கல்வி ஆபத்து வெள்ள ஆபத்து தனிப்பட்ட ஆபத்து என பல ஆபத்துகள் உள்ளன ஒவ்வொரு நாளும் எனது வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்லும்போது விபத்து ஏற்படலாம் நீங்கள் பேரழிவு அபாயத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் நான் எனது வேலை ஆபத்து உடல்நல அபாயத்தைப் பற்றியும் கவலை கொள்ள வேண்டி உள்ளது ஆகவே நான் எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஒரு தனிநபராக இருப்பதால் உண்மையில் என்ன நடக்கும் என்று எனக்குத் தெரியாது ஒரு தனிமனிதராக என்னால் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிந்து கொள்ள இயலாது ஏனென்றால் அது தொடர்பான எனது அறிவு மிகவும் குறைவாகவே உள்ளது எனவே வாழ்வில் ஏற்படும் அனைத்து ஆபத்துகளிலும் எதை கருத்தில் கொள்ள வேண்டும் எது புறக்கணிக்க வேண்டும் என்பதை நாம் முன்னுரிமை செய்ய வேண்டும் எந்த ஆபத்தை எடுக்க வேண்டும் எந்த ஆபத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதை மக்கள் எவ்வாறு தீர்மானிப்பார்கள் என்பதுதான் இப்போது நம்முன் உள்ள கேள்வி ஆபத்து உண்மையில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா மேலும் முன்பை காட்டிலும் நாம் அதிக ஆபத்தில் இருக்கிறோமா என்ற கேள்வியும் எழுகிறது ஆபத்துகள் அதிகரிக்கிறதா அல்லது நாம் அதிக ஆபத்தில் இருக்கிறோமா அல்லது அதிக பயத்தில் உள்ளோமா இவற்றுள் எது உண்மை ஒருவேளை நான் கொஞ்சம் உதவலாம் தயவுசெய்து கவனியுங்கள் விபத்து வீதம் ஆயுட்காலம் குழந்தை இறப்பு இவை அனைத்தையும் கொண்டு பார்க்கும்போது ஆபத்துகள் அதிகமாக உள்ளன என்று நினைக்கிறீர்களா விபத்து விகிதம் அடிப்படையில் குறைந்து வருகிறது ஆயுட்காலம் அடிப்படையில் அதிகரித்து வருகிறது மற்றும் குழந்தை இறப்பு விகிதம் அடிப்படையில் குறைந்து வருகிறது எனவே நாம் மிகவும் பாதுகாப்பாகவே இருக்கிறோம் நாம் முன்பை விட இயற்கையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம் மேலும் நச்சு ரசாயணங்களுக்கு அதிகம் வெளிப்படுத்தபடுகிறோம் அதுபோலவே முன்பை விட நாம் அதிகஅளவில் கதிர்வீச்சுக்கு ஆளாகிறோம் அதனால் இந்த அபாயங்கள் அதிகரித்து வருகின்றன மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை சுற்றுச்சூழல் மாசுபாடு ஒலி மாசு இவை அனைத்தும் இந்தியாவில் நிச்சயமாக அதிகரித்து வருகிறது எனவே 4 வகையான அபாயங்கள் குறித்து பொதுக்கொள்கை மற்றும் அதில் உள்ள ஆபத்து பற்றிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அவை வெளியுறவு குற்றம் மாசு மற்றும் பொருளாதார தோல்வி ஆகும் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுபவர்கள் எல்லா வகையான ஆபத்துகளையும் பற்றி உண்மையில் கவலைப் படுகிறார்களா பொது மக்கள் கார்ப்பரேட் நிர்வாகிகள் மற்றும் கூட்டாட்சி கட்டுப்பாட்டாளர்கள் இந்த மூன்று வகையான நபர்களிடம் பேட்டி காணப்பட்டது முன்பை விட ஆபத்து அதிகரிக்கிறதா நமக்கு கிடைத்த முடிவு என்ன நிறுவன நிர்வாகியுடன் ஒப்பிடும்போது பொது மக்கள் இரண்டு முறை 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட சமூகத்தில் அதிக ஆபத்தை கொண்டுள்ளார்கள் உள்நாட்டு அரசியல் உறுதியற்ற தன்மை குறித்து பார்க்கும்போது 61 பொது மற்றும் நிர்வாகிகள் முன்பை விட இன்று எங்களுக்கு அதிக ஆபத்து இருப்பதாக நம்புகிறார்கள் 44 அதிகாரத்துவவாதிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் பொது அதிகாரிகள் இந்த அறிக்கையுடன் உடன்பட்டனர் ஆனால் உள்நாட்டு அரசியல் உறுதியற்ற தன்மை அதிகரித்து வருவதாக அவர்கள் நம்பவில்லை ரசாயனத்தால் ஏற்படும் ஆபத்துகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைவிட இப்போது அதிகரித்துள்ளதா என்ற கேள்விக்கு 38 நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் 13 அரசாங்க கட்டுப்பாட்டாளர்கள் ஆம் என்று கூறியுள்ளார்கள் பொருளாதார ஆபத்து அதிகரித்துள்ளதா என்ற கேள்விக்கு அரசு ஊழியர்கள் பொது அதிகாரிகளில் 10 பேர் மற்றும் நிறுவனத்தின் நிர்வாகிகளில் 41 பேர் ஆம் என்று கூறினர் ஆபத்தை புரிந்துகொள்வதில் மக்களின் கருத்து மிகவும் வேறுபட்டுள்ளது தயார்நிலைக்கு நாம் அவர்களை எவ்வாறு ஊக்குவிக்க வேண்டும் அந்த ஆபத்து மட்டுமல்ல எதிர் நடவடிக்கைகளை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும் வெள்ளம் வருகிறது என்றால் நான் இந்த மனிதரை அந்த இடத்திலிருந்து காலி செய்து நாம் குறிப்பிட்ட பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல சொல்கிறோம் ஆனால் உண்மையில் அவர் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறார் நான் இங்கிருந்து செல்ல வேண்டுமா அல்லது வேண்டாமா மேலும் வெள்ளம் வருகிறது ஆனால் அதற்காக இந்த இடத்தை விட்டு செல்வது சிறந்த முடிவாக இருக்குமா போன்ற முடிவுகளை அவரால் எளிதாக எடுக்க முடிவதில்லை ஏன் இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கான பலன் என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது இது உண்மையில் பலனளிக்கக் கூடியதா இங்கிருந்து வெளியேறுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றிய தெளிவான புரிதல் இல்லை ஆகவே ஆபத்து உள்ளது என்று நான் ஒத்துக்கொண்டாலும் இங்கிருந்து வெளியேறுவதாக நான் மேற்கொள்ளும் முடிவு சரியானதாக இருக்குமா என்று தெரியவில்லை என்று அந்த மனிதர் நினைக்கிறார் இந்த இடத்தில் இருந்து வெளியேறுவது என்பது சரியான தீர்வாகாது என்று அவர் நினைக்கிறார் இது அவருடைய சொந்த அறிவாற்றல் பொறிமுறை ஆகும் அவர் தான் கேள்விப்பட்ட செய்திகளை கொண்டு ஆபத்து பற்றிய தனது கருத்தை சுயமாக உருவாக்கியுள்ளார் நான் இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டேன் ஏனென்றால் அது பலனளிக்காது என்று அவர் முதலில் கூறினார் அது சரியான முறை அல்ல இதனால் என்னை காப்பாற்ற இயலாது என்று நம்புகிறார் ஆகவே அவர் இதை நம்பவில்லை என்றால் நம்மால் அவரை ஆபத்துக்கு எதிராக தயாராக ஊக்குவிக்கவும் இயலாது அது மிகவும் கடினமாக இருக்கும் அந்த மனிதருக்கு நிறைய நண்பர்கள் உள்ளார்கள் அவர்கள் வெளியேற்றுவது ஒரு பயனுள்ள நடவடிக்கை என்று நம்புகிறார்கள் அதனை அந்த மனிதருக்கு எடுத்துரைத்தார்கள் அவர் ஒரு சமூக விலங்கு ஆவார் அதனால் அவர் அவர்களுடைய கருத்தினை ஏற்றுக் கொண்டு தன்னுடைய பழைய கருத்தினை கைவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் இப்போது அறிவு மற்றும் சம்மதம் knowledge consent பற்றி பார்ப்போம் அறிவை பொருத்தவரையில் ஆபத்து சில நேரம் உறுதியாகத் தோன்றும் என்ற எண்ணம் உருவாகும் சில சமயங்களில் அதை உறுதியாக கூற இயலாது அதுபோலவே சம்மதத்தை எடுத்துக்கொண்டால் சில சமயங்களில் நாம் ஒருவரோடு ஒருவர் ஒத்துக்கொண்டு வாழ்வோம் ஆனால் சில சமயங்களில் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகும் மனப்போக்கு இருக்காது எனவே அறிவு நிச்சயமற்றதாக இருக்கும்போது ஒப்புதல் முடிந்ததும் முடிவெடுப்பது கடினம் ஆகிவிடுகிறது அறிவு திடீரென்று ஏற்படும் போது ஒப்புதல் நிச்சயமற்றதாகவோ அல்லது போட்டியிடவோ இருக்கும்போது அதுவும் கடினம் உதாரணத்திற்கு வெள்ளம் வருகிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்போது என்ன நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை வெளியேற வேண்டுமா அல்லது கூடாதா வேறு ஏதும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமா எது சிறந்த வழியாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை எனவே அறிவு திடீரென்று அறியப்படுகிறது ஆனால் சம்மதம் என்ன செய்வது என்பது போட்டியிடப்படுகிறது அல்லது இருவரும் உண்மையில் போட்டியிடுகிறார்கள் சில அறிவு நிச்சயமற்றது மேலும் சம்பந்தப்பட்டது எனவே ஆபத்து என்றால் என்ன எந்த அளவிற்கு ஆபத்தானது ஏன் மக்கள் ஆபத்தைப் பற்றி முக்கியமாக தெரிந்துகொள்ள வேண்டும் மேலும் நாம் ஏன் தயார் நிலையை பற்றி தெரிந்துகொள்ள வேண்டும் அவற்றில் முக்கியமான வேலை என்ன முதலில் நாம் எதை செய்ய வேண்டும்அவற்றில் பயனுள்ளது என்ன யார் எப்பொழுது அதை செய்வார்கள் என்ற இந்தக் கூறுகளை நாம் பேரழிவு தயாரிப்பு நிலை பற்றி பேசும்பொழுது சேர்த்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு வேலை செய்வது எப்படி தகவல்களை சேர்ப்பது பேரழிவு தடுப்பு நடவடிக்கைகளில் மக்களை ஊக்குவிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் மிக்க நன்றி